வணக்கம் எனவே கடந்த வகுப்பில் சூப்பர்பொசிஷன் தேற்றம் மற்றும் சோர்ஸ் ட்ரான்பர்மேஷன் பற்றி விவாதித்தோம் ஏசி அனாலிசிஸ் தொடர்பாக பல்வேறு கோட்பாடுகள் குறித்த நம்முடைய விவாதத்தைத் தொடருவோம் இன்றைய அமர்வில் தெவினின் நார்டன் தேற்றம் மற்றும் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் தேற்றம் பற்றி விவாதிப்போம் ஏசி சர்கியூட் அனாலிசிஸ் தொடர்பாக அந்த கோட்பாடுகள் என்னவென்று பார்ப்போம் முதலில் தெவினின் மற்றும் நார்டனின் தேற்றத்தைப் பற்றி விவாதிப்போம் ஏசி சர்க்யூட் அனாலிசிஸ் பற்றி பேசும்போது நார்டன் மற்றும் தெவினின் ஈக்குவேலன்ஸ் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் எனவே இந்த விஷயத்தில் தெவினின் மற்றும் நார்டனின் கோட்பாடுகள் டி சி சர்கியூட் விஷயத்தில் செய்ததைப் போலவே ஏசி சர்கியூட்டிலும் பயன்படுத்தப்படுகின்றன இப்போது சூப்பர்பொசிஷன் தேற்றத்தின் விஷயத்தில் நீங்கள் பார்த்தால் வெவ்வேறு ப்ரீக்வென்சிகளை கொண்ட சோர்ஸ்கள் இருந்தால் ஒவ்வொரு ப்ரீக்வென்சி டொமைனிலும் தொடர்புடைய தனி சர்க்யூட்டுகள் உருவாக்க வேண்டும் பின்னர் தகவலை எப்படி செயலாக்க வேண்டும் என்பது பற்றி நாம் விவாதித்தோம் இந்த விஷயத்தில் வெவ்வேறு அலைவரிசைகளுக்கு வெவ்வேறு சர்கியூட்களை உருவாக்குவோம் பின்னர் இறுதியாக சர்கியூட்டிற்கு தீர்வு காண சூப்பர்பொசிஷன் தேற்றத்தைப் பயன்படுத்துவோம் இப்போது ஒரு ப்ரீக்வென்சி டொமைனிற்கான தெவினின் மற்றும் நார்டனின் தேற்றத்தை ஈகுவேலன்ட் சர்கியூட் மூலம் புரிந்துகொள்வோம் ஈகுவேலன்ட் சர்கியூட் என்பது தெவினின் அல்லது நார்டனின் ஈகுவேலண்டை தவிர வேறில்லை எனவே தெவினின் ஈக்குவேலன்ட் மற்றும் நார்டன் ஈக்குவேலன்டை எவ்வாறு உருவாக்குவோம் சி சர்க்யூட் பகுப்பாய்வின் போது நாம் பயன்படுத்திய அதே நுட்பத்தை இங்கே பயன்படுத்துவோம் அங்கு ஒரு லீனியர் சர்கியூட் இருக்கும் இந்த லீனியர் சர்கியூட் தெவினின் ஈக்குவேலன்டின் உதவியுடன் குறிப்பிடப்படும் தெவினின் இம்பிடன்சுடன் தொடரில் தெவினின் வோல்டேஜ் இருக்கும் இதேபோல் நார்டனின் ஈக்குவேலன்ட் லீனியர் சர்கியூட் நார்டனுக்கு ஈக்குவேலன்ட்டாக மாற்றப்பட்டால் நார்டனின் கரண்ட் சோர்ஸ் அதாவது நார்டனின் இம்பிடன்சுக்கு இணையாக இருக்கும் எனவே தெவினின் ஈக்குவேலன்ட் மற்றும் நார்டனின் ஈக்குவேலன்ட் இந்த இரண்டு சர்கியூட்கள் ஒருவருக்கொருவர் இரட்டிப்பாகவும் தெவினின் வோல்டேஜ் ஆக இருப்பதையும் நீங்கள் காணலாம் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் உங்கள் தெவினின் இம்பிடன்ஸ் மற்றும் நார்டனின் இம்பிடன்ஸ்கல் ஒரே மாதிரியாக இருக்கும் இந்த வழியில் நீங்கள் தெவினின் ஈக்குவேலண்டை நார்டனுக்கு சமமாக மாற்றலாம் இப்போது இந்த சமன்பாடுகளை சில எடுத்துக்காட்டுகளின் உதவியுடன் புரிந்துகொள்வோம் முதலில் தெவினினின் தேற்றத்தைப் பயன்படுத்தி டெர்மினல் a b க்கு குறுக்காக தெவினினின் ஈக்குவேலண்டை கண்டுபிடிப்போம் எனவே இங்கே முதலில் இன் மதிப்பைக் காண்போம் ZTh என்பது டெர்மினலில் இருந்து பார்க்கப்படும் இம்பிடன்ஸை தவிர வேறொன்றுமில்லை அதே சமயம் வோல்டேஜ் சோர்ஸை 0 க்கு சமமாக அமைக்க வேண்டும் வோல்டேஜ் சோர்ஸை 0 க்கு சமமாக அமைப்பது என்றால் வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் சர்கியூட் செய்யப்பட்டிருக்கும் மற்றும் கரண்ட் சோர்ஸானது ஓபன் சர்கியூட் செய்யப்பட்டிருக்கும் இந்த விஷயத்தில் நாம் வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்கியூட் செய்து வைத்திருக்கிறோம் மற்றும் இந்த குறிப்பிட்ட சர்கியூட்டை எப்போது சர்கியூட்டின் டோபோலாஜிக்கல் அம்சம் குறித்த நமது அறிவின் உதவியுடன் மறுசீரமைக்கிறோமோ அப்போது இந்த சர்கியூட் 8 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இரண்டு இணையான சேர்க்கைகளை j6 இம்பிடேன்ஸ் இணையாகவும் பின்னர் பேரலெல்லாக இணைக்கப்பட்ட 4 மற்றும் j12 இம்பிடன்சுக்கு சீரிஸாகவும் இருக்கும் என்பதை அறிவோம் எனவே இப்போது நம்முடைய சர்கியூட் எப்படி காட்சியளிக்கும் சர்கியூட் எப்படி இருக்குமென்றால் நீங்கள் பார்ப்பது போல f மற்றும் d ஆகியவை ஷார்ட் சர்கியூட் செய்யப்பட்டிருக்கும் எனவே இந்த படத்தில் அவைகள் இணைந்து காணப்படுகிறது எனவே நீங்கள் மீண்டும் அந்த சர்கியூட்டை பார்த்தால் அதில் f மற்றும் d ஆகியவை ஷார்ட் சர்கியூட் செய்ய படாமலிருக்கும் ஏனென்றால் நீங்கள் வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் செய்துள்ளீர்கள் இப்போது புதுப்பிக்கப்பட்ட சர்கியூட் படத்தில் காட்டியுள்ளபடி ஆனது மற்றும் தெவினினின் ஈகுவேலன்ட் சர்கியூட்டை இவ்வாறு வழங்கலாம் எனவே உங்களுக்கு இப்போது தெவினினின் ஈகுவேலன்ட் சர்கியூட் thevenin's equivalent circuit கிடைத்துவிட்டது தெவினின் வோல்டேஜை கண்டுபிடிப்பதுதான் அடுத்த இலக்கு எனவே வோல்டேஜ் என்பது டெர்மினல் a b க்கு குறுக்காக அளக்கப்படும் வோல்ட்டேஜெயாகும் எனவே இதை எப்படி தீர்ப்பது எனவே நாம் முதலில் கரண்ட்கள் I1 மற்றும் I2 வை கண்டுபிடிக்க முயற்சி செய்வோம் I1 கரண்டானது d f பிரிவிலும் மற்றும் கரண்ட் I2வானது அந்த பிரிவின் வலதுபுறத்திலும் பாயும் எனவே லூப் bcdeab ஐ சுற்றி KVLஐ அளிக்கும்போது மேலும் இதை தீர்க்கும்போது இப்போது உங்களுக்கு தெவினின் இம்பிடென்ஸ் அதாவது Zth ன் மதிப்பு இப்போது கிடைத்திருக்கும் மற்றும் நீங்கள் Vth இன் மதிப்பை கண்டுபிடித்துவிடீர்கள் எனவே நீங்கள் தெவினின் ஈகுவேலன்ட் சர்கியூட்டை எளிமையாக வரையலாம் எனவே உங்களுக்கு Vth ம் அதற்க்கு சீரிஸாக இணைக்கப்பட்டுள்ள கணக்கீடு செய்யப்பட்ட Zth ஆகியவற்றை பெறலாம் நாம் இப்போது ஒரு சர்கியூட்டிற்கு தெவினின் ஈகுவேலண்டை கண்டுபிடிக்கும் மற்றொரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் அங்கே நீங்கள் ஒரு டிபெண்டண்ட் கரண்ட் சோர்ஸை காணலாம் ஐ கண்டுபிடிக்க டெர்மினல் a b க்கு குறுக்காக உள்ள வோல்டேஜை தெரிந்து கொள்ள நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் எனவே அதை எப்படி அறிவது நீங்கள் இந்த படத்தை பார்க்கும் போது கரண்ட் சோர்ஸின் வழியாக பாயும் கரண்டின் மதிப்பானது I நாட் ப்ளஸ் 0 5 I நாட்டிற்கு சமமாக இருக்கும் எனவே இந்த நோடில் கே சி எல் ஐ அளித்தால் எனவே உங்களால் என்ன எழுத முடியும் நீங்கள் இதை எழுதலாம் இப்போது வலது பக்கத்தில் இருக்கும் லூப்பிற்கு கே வி எல் ஐ உபயோகிக்க வேண்டும் அல்லது இதனால் தெவினின் வோல்டேஜானது உங்களுடைய அடுத்த இலக்கு Zth ஐ கண்டுபிடிக்க வேண்டும் எனவே Zth ஐ கண்டுபிடிக்க இண்டிபெண்டண்ட் சோர்ஸை நீக்க வேண்டும் எனவே இங்கே கரண்ட் சோர்ஸ்தான் இண்டிபெண்டண்ட் சோர்சாகும் கரண்ட் சோர்ஸை நீங்கள் நீக்கிவிட்டால் புதுப்பிக்கப்பட்ட சர்கியூட் படத்தில் காட்டியுள்ளபடி இருக்கும் மற்றும் டெர்மினல் a b க்கு குறுக்காக 3 ஆம்பியர் மதிப்பு கொண்ட ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கும் இங்கே 3 ஆம்பியர் என்பது தன்னிச்சையான தேர்வாகும் நீங்கள் வேறு எந்த மதிப்பையும் கருத்திக்கொள்ளலாம் தெவினின் இம்பிடன்ஸ் நீங்கள் கே சி எல்லை இந்த நோடில் பயன்படுத்தினால் இப்போது கே வி எல் ஐ வலது கை பக்கத்தில் உள்ள லூப்பில் பயன்படுத்த வேண்டும் எனவே கேவிஎல் ஐ பயன்படுத்தி நமக்கு கிடைப்பது அதனால் இப்போது இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் நாம் ன் மதிப்பை அதாவது செக்மண்ட் a b க்குள் பாயும் கரண்டின் மதிப்பை நார்ட்டன்ஸ் தியோரத்தை norton's theorem பயன்படுத்தி கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நார்ட்டன்ஸ் ஈகுவேலண்டை norton's equivalent கண்டுபிடிக்க முதலில் டெர்மினல் a b யிலிருந்து லோடை நீக்கவேண்டும் இப்போது நாம் என்ன கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது நாம் நார்ட்டன்ஸ் norton's ஈக்குவேலன்ட் இம்பிடன்சை அதாவது ஐ மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் உங்களை முதலில் ன் மதிப்பை கண்டுபிடிக்க சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்கியூட்டும் கரண்ட் சோர்ஸை ஓபன் சர்கியூட்டும் செய்வீர்கள் உங்களது புதுப்பிக்கப்பட்ட சர்கியூட் படத்தில் காட்டியுள்ளபடி இருக்கும் இப்போது இந்த குறிப்பிட்ட பிரிவை பார்த்தால் இந்த கெபாசிட்டரால் கிடைக்கும் 8 ஓம் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ஓம் ரியாக்டன்ஸ் ஆகியவை சீரிஸாக இருக்கும் பின்னர் 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ஓம் ரியாக்டன்ஸ் இண்டக்டர் மூலம் கிடைக்கும் எனவே இது சரியாகிவிடும் ஏனென்றால் உங்களிடம் உள்ள கரண்ட் சோர்ஸ் ஷார்ட் சர்கியூட் செய்யப்பட்டுள்ளது இந்த கால் முழுவதுமாக ஷார்ட் சர்கியூட் செய்யப்பட்டுள்ளது மற்றும் இப்போது ஆக இருக்கும் எனவே நீங்கள் என்ன சொல்வீர்கள் உங்களுடைய நார்ட்டன்ஸ் norton's ஈக்குவேலன்ட் இம்பிடேன்ஸ் 5 ஓம்சாக இருக்கும் உங்களுடய அடுத்த இலக்கு இன் மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் இன் மதிப்பை கண்டுபிடிக்க டெர்மினல் a b ஐ ஷார்ட் சர்கியூட் செய்ய வேண்டும் பின்னர் இன் மதிப்பை கண்டறிய வேண்டும் எனவே நீங்கள் இந்த படத்தில் கரண்ட்சோர்ஸானது இரண்டு லூப்களுக்கு இடையில் வருவதை நீங்கள் பார்க்கலாம் எனவே உங்களால் என்ன உருவாக்க முடியும் கரண்ட் சோர்ஸானது இரண்டு மெஷ்களுக்கு பொதுவாக இருப்பதால் நீங்கள் ஒரு சூப்பர்மெஷ்ஷை உருவாக்கலாம் நாம் இப்போது மெஷ் 2 மற்றும் மெஷ் 3 யை கொண்டுள்ள ஒரு சூப்பர்மெஷ்ஷை உருவாக்குவோம் பின்னர் மெஷ் ஈக்குவேஷனை எழுதலாம் மெஷ் 1 லிருந்து சூப்பர்மெஷ்ஷிலிருந்து மெஷ் 2 மற்றும் மெஷ் 4 க்கு இடையில் உள்ள கரண்ட் சோர்ஸ் மூலமாக நோடு a வில் முதல் இரண்டு சமன்பாடுகளை கூட்டுவதன் மூலம் நமக்கு கிடைப்பது ஆகையால் பின்னர் வின் மதிப்பை இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் பொருத்தலாம் நார்ட்டன்ஸ் கரண்டானது norton's current கரண்ட் டிவிஷன் முறைப்படி நார்ட்டன்ஸ் ஈக்குவேலன்ட் சர்கியூட்டை இப்படி காண்பிக்கலாம் இப்போது நாம் மற்றொரு தியோரமான மேக்சிமம் பவர் டிரான்ஸ்பர் தியோரத்தை பற்றி பார்க்கலாம் நாம் டிசி சர்கியூட்டில் இந்த சிக்கலை பவர் சப்பிளையிங் நெட்வொர்க் மூலம் RL லோடுக்கு வாழங்கப்படும் பவரை அதிகபட்சமாக இதில் தீர்வை காண்போம் எனவே இதை எப்படி தீர்ப்பது நாம் கணிதமுறைப்படி இதை தீர்த்தோம் மற்றும் முதல் சர்கியூடானது அதன் தெவினின் ஈக்குவேலன்டால் வழங்கப்படுவதை பார்க்கலாம் மற்றும் லோடு ரெசிஸ்டன்சுக்கு சமமாக தெவினின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் கணித ரீதியாக அதிகபட்ச பவர் லோடுக்கு செல்வதை நிரூபிக்கலாம் எனவே இதைத்தான் நாம் டிசி சர்கியூட்டில் நிரூபித்தோம் இப்போது அதே கருத்தை நாம் ஏசி சர்கியூட்டிலும் உபயோகிக்கலாம் மேலும் ஏசி சோர்ஸால் இணைக்கப்பட்ட சர்கியூட்டில் எந்த நிலையில் அதிகபட்ச பவர் லோடுக்கு பரிமாற்றம் செய்யப்படுகிறது என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்வோம் எனவே மீண்டும் இந்த சர்கியூட்டை ஒரு லீனியர் சர்கியூட்டாக கருதுவோம் அதில் நம்மிடம் ஒரு லோடு ZL ஐ இணைப்போம் எனவே முதலில் இந்த லீனியர் சர்கியூட்டை தெவினின் ஈக்குவேலன்ட்டாக மாற்றுவோம் எனவே நம்மிடம் உள்ள Vth இற்கு சீரிஸாக Zth யையும் மற்றும் ZL ஐ தெவினின் ஈக்குவேலன்ட் டெர்மினல்களுக்கு குறுக்காகவும் இணைக்கலாம் இங்கே நாம் லோடை பொதுவாக இம்பிடன்ஸ் என்று வழங்குவோம் அதனால் தான் நாம் இங்கே லோடை ZL என்று வழங்குகிறோம் நாம் இப்போது ZL மற்றும் Zth ஐ ரெக்ட்டாங்குளர் வடிவில் வழங்குவோம் எனவே நீங்கள் என்ன எழுதுவீர்கள் Zth என்பது வேறொன்றுமில்லை அதை நீங்கள் Rth ப்ளஸ் j XTh என்று எழுதலாம் அதனால் நீங்கள் ZL ஐ RL ப்ளஸ் jXL என்று எழுதலாம் அடிப்படையில் இது Rth ப்ளஸ் j XTh ஐ தவிர வேறொன்றும் இல்லை மற்றும் ZL ஆனது RL ப்ளஸ் jXL க்கு சமமானதாகும் ஆக ZL மற்றும் Zth ஐ நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ரியாக்டன்ஸ் கூறுகளாக பிரிக்கலாம் எனவே அடுத்து நீங்கள் லோடிற்குள் பாயும் கரண்ட்டை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே கரண்ட்டின் மதிப்பு என்ன கரண்ட் என்பது Vth ஐ Zth ப்ளஸ் ZL ஆல் வகுக்கப்படுகிறது ஆக அது Zth ப்ளஸ் ZL ஆகும் இப்போது நீங்கள் வெறுமனே Zth மற்றும் ZL இன் மதிப்புகளை ரெக்ட்டாங்குளர் வடிவத்திற்கு மாற்றுங்கள் எனவே நீங்கள் Rth ப்ளஸ் j XTh ப்ளஸ் RL ப்ளஸ் j XL என்று எளிமையாக எழுதலாம் எனவே உங்களுக்கு I ன் மதிப்பு கிடைத்துவிட்டது லோடுக்கு செலுத்தப்படும் சராசரி பவர் என்ன லோடுக்கு செலுத்தப்படும் சராசரி பவரை P ½ என்று எழுதலாம் ஏன் இந்த சொல் ½ வருகிறது ஏனென்றால் இது ஆர் எம் எஸ் வேல்யு அல்ல ஒருவேளை இது உச்ச மதிப்பாக இருந்தால் உங்களுக்கு P ன் மதிப்பு 1 பை 2 I ஸ்கொயர் R என்று கிடைக்கும் எனவே இப்போது I என்பது ஆர்எம்எஸ் என்றால் பின்னர் நீங்கள் அதை I ஆர் எம் எஸ் ஸ்கொயர் R என்று எழுதலாம் அதுதான் லோடுக்கு செலுத்தப்படும் சராசரி பவரின் மதிப்பாகும் எனவே உங்களுக்கு இங்கே இந்த வழக்கில் P என்பது 1 பை 2 I ஸ்கொயர் R ஆகும் அதாவது ஸ்கொயர் இன்டூ RL பை 2 எனவே இங்கே R என்பது ஆகும் அதாவது லோடுக்கு செலுத்தப்படும் பவர் எனவே ஸ்லைடில் காட்டியுள்ளபடி மற்றும் ஆகியவற்றின் அடிப்படையில் பவர் P யை நாம் எழுதலாம் எனவே நமது அடுத்த இலக்கு என்ன மற்றும் ஆகிய லோடு அளவுருக்களை சரிசெய்வதே நமது குறிக்கோளாகும் P ன் மதிப்பு அதிகமாக இருப்பதை காண்பியுங்கள் எனவே எவ்வாறு P ன் அதிகபட்ச மதிப்பை பெறுவது இதை செய்வதற்கு டெல் P பை டெல் மற்றும் டெல் P பை டெல் 0 வுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்று கூறினோம் எனவே உங்களுக்கு டெல் P பை டெல் மற்றும் டெல் P பை டெல் மதிப்பை இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி பெறுவீர்களேயானால் உங்களால் என்ன எழுத முடியும் டெல் P பை டெல் என்பது ஸ்கொயர் இன்டூ RL இன்டூ ப்ளஸ் டிவைடெட் பை Rth ப்ளஸ் RL ஸ்கொயர் ப்ளஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எனவே இந்த சமன்பாட்டை XL ஐ அடிப்படையாக டிபெரென்ஷியேட் செய்தால் உங்களுக்கு இதுதான் கிடைக்கும் அதேபோல RL ஐ அடிப்படையாக கொண்டு பவர் P ஐ டிபெரென்ஷியேட் உங்களுக்கு கிடைக்கும் வெளிப்பாடு ஸ்லைடில் காட்டியுள்ளபடி இருக்கும் இப்போது ஒருவேளை நீங்கள் டெல் P பை டெல் ஐ 0 வுக்கு சமமாக வைத்தால் என்ன நடக்கும் எனவே இது 0 வாக இருக்க முடியாது மீண்டும் இது 0 வாக இருக்க முடியாது எனவே எது 0 வாக இருக்க முடியுமென்றால் Xth ப்ளஸ் XL ஆகும் எனவே எப்போது நீங்கள் 0 வுக்கு சமமாக Xth ப்ளஸ் XL ஐ அமைக்க முடிகிறதோ உங்களுக்கு இந்த கண்டிஷன் XL என்பது கண்டிப்பாக மைனஸ் ஆப் Xth க்கு சமமாக இருக்கும்படி கிடைக்கும் அதேபோல 0 வுக்கு சமமாக டெல் P பை டெல் ஐ நீங்கள் அமைத்தால் மற்றும் இந்த வெளிப்பாட்டில் உள்ள இந்த குறிப்பிட்ட பகுதியை நீங்கள் தீர்த்தால் உங்களுக்கு அண்டர் ரூட் ஆப் Rth ஸ்கொயர்ப்ளஸ் Xth ப்ளஸ் XL ஸ்கொயர் இப்போது நீங்கள் இந்த வெளிப்பாட்டில் XL ன் மதிப்பை மைனஸ் Xth கு சமமாக அமைத்தால் நீங்கள் இதை மேலும் எளிமையாக்கலாம் மற்றும் உங்களுக்கு Rth க்கு சமமாக RL இருக்கும் எனவே இப்போது அதிகபட்ச பவர் பரிமாற்றத்தை அடைய இந்த வெளிப்பாட்டை அடையவேண்டும் அதாவது XL மைனஸ் ஆப் Xth க்கு சமமாக இருக்க வேண்டும் மற்றும் RL Rth க்கு சமமாக இருக்க வேண்டும் ஆகவே அதிகபட்ச சராசரி மின் பரிமாற்றத்திற்கு ZL ஐத் தேர்வு செய்ய வேண்டும் XL கழித்தல் Xth க்கு சமமாகவும் RL Rth க்கு சமமாகவும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் இப்போது எழுத முடியும் அல்லது நீங்கள் ZL RL க்கு சமம் மற்றும் jXL Rth கழித்தல் jXth க்கு சமம் என்றும் எழுதலாம் இது Zth ன் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தவிர வேறில்லை எனவே ZL என்பது தெவினின் இம்பிடன்சின் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ற்கு சமம் என்று நீங்கள் எளிதாகக் கூறலாம் எனவே இப்போது பரிமாற்றம் செய்ய வேண்டிய அதிகபட்ச சக்தி என்னவாக இருக்கும் இந்த வழக்கில் Pmax அதிகபட்சமாக மாற்றப்படும் அதிகபட்ச சக்தி Vth ஸ்கொயர் 8 ஆல் Rth க்கு சமமாக இருக்கும் உங்களுக்கு எப்படி வந்தது எனவே நீங்கள் RL ன் மதிப்பை Rth க்கு எளிதாக அமைக்க முடியும் மற்றும் XL ஆனது மைனஸ் Xth க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இது எப்படியும் 0 வாக ஆகிவிடும் இது 4 Rth ஸ்கொயர் சமமாக இருக்கும் மற்றும் நியூமெரேட்டரில் உங்களுக்கு Vth ஸ்கொயர் இண்ட் Rth பை 2 என்று கிடைக்கும் எனவே 1 Rth நீக்கப்பட்டுவிடும் மற்றும் இறுதியாக உங்களுக்கு Vth ஸ்கொயர் டிவைடெட் பை 4 இண்ட் 2 அதாவது 8 Rth எனவே மேக்சிமம் பவர் பரிமாற்ற நிபந்தனையின் கீழ் நீங்கள் பெறுவது இதுதான் எனவே நீங்கள் டி சி சர்கியூட்டிலிருந்து ஒப்பிட்டுப் பார்த்தால் இம்பிடன்சில் ரியாக்டிவ் கூறுகளை அறிமுகப்படுத்துவதால் இது சற்று வித்தியாசமானது இப்போது ஒருவேளை உங்களது லோடானது முற்றிலும் ரியலாக இருந்தால் என்ன கண்டிஷன் இருக்கும் XL ஐ அமைப்பதன் மூலம் அதிகபட்ச மின் பரிமாற்றத்திற்கான நிபந்தனை 0 க்கு சமமாக இருக்கும் எனவே நீங்கள் மதிப்பை எங்கே வைப்பீர்கள் XL ன் மதிப்பு இங்கே 0 க்கு சமம் என்று நீங்கள் அமைத்துள்ளீர்கள் என்ன கிடைத்தது RL என்பது அண்டர் ரூட் ஆப் Rth ஸ்கொயர் ப்ளஸ் Xth ஸ்கொயர் எனவே dc ஐப் பொறுத்தவரை RL ஐ Rth க்கு சமமாக அமைப்பதன் மூலம் அதிகபட்ச மின் பரிமாற்றம் இருக்கும் ஆனால் ஏ சி இன் போது RL இன் மதிப்பு அண்டர் ரூட் ஆப் Rth ஸ்கொயர் ப்ளஸ் Xth ஸ்கொயர் க்கு சமமாக இருக்கும் எனவே இதன் பொருள் என்ன அதாவது முற்றிலும் ரெசிஸ்டிவ் லோடுக்கு அதிகபட்ச மின் பரிமாற்றம் இந்த விஷயத்தில் ரெசிஸ்டன்ஸ் அதாவது லோடு இம்பிடன்சின் தெவினின் இம்பிடன்சின் அளவிற்கு சமமாக இருக்கும் எனவே நாம் இப்போது சர்க்யூட்டிலிருந்து பெறப்படும் சராசரி பவர் உச்சத்தை செய்யும் லோடு இம்பிடன்ஸ் ZL ஐ நிர்ணியக்க மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸபெர் கருத்தை பயன்படுத்துவோம் நீங்கள் இப்போது சர்க்யூட்டை பார்க்கும் போது உங்களிடம் 10 ஆங்கிள் 0 வோல்டேஜ் அப்ளைடாக இருக்கும் மற்றும் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் சோர்சுக்கு சீரியஸாக இருக்கும் கெபாசிட்டரால் பெறப்படும் 8 ஓம் ரெசிஸ்டன்சும் அதற்கு சீரிஸாக மைனஸ் j 6 ஓம் ரியாக்டன்சும் மற்றும் இண்டக்டரால் வழங்கப்படும் j 5 ஓம் ரியாக்டன்சும் பேர்லெளாக இருக்கும் இப்போது இண்டக்டருக்கு குறுக்காக லோடு ZL இணைக்கப்படும் எனவே நீங்கள் லோடு முனைகளுக்கு குறுக்காக தெவினின் ஈகுவேலன்டை கண்டுபிடிப்பதுதான் நமது முதல் இலக்காகும் எனவே முதலில் நாம் சர்க்யூட்டிலிருந்து லோடை நீக்குவோம் நீங்கள் அதை நீக்கிய பிறகு உங்களுடைய சர்க்யூட் இப்படி இருக்கும் அங்கே உங்களிடம் 10 வோல்ட் 4 ஓம் 8 ஓம் மற்றும் மைனஸ் j 6 மற்றும் j 5 ஓம் ஆகியவை இணைக்கப்பட்டிருக்கும் எனவே இது போன்ற சர்க்யூட் உங்களுக்கு கிடைக்கும் தெவினின் இம்பிடன்சை கண்டுபிடிக்க நீங்கள் இதை ஷார்ட் சர்க்யூட் செய்வீர்கள் எனவே உங்கள் சர்க்யூட் இதுபோன்று மாறும் இந்த 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இப்போது மைனஸ் j6 ஓம் ரியாக்டன்சுடன் தொடரில் 8 ஓம் ரெசிடன்சுடன் பேர்லலாக இருக்கும் எனவே நீங்கள் இதைத் தீர்த்தால் இதன் பேரலெல் கலவையும் அதன் விளைவாக வரும் இம்பிடன்சையும் j5 ஓம் ரியாக்டன்சுடன் சேர்க்கப்படும் நீங்கள் Zth ஐ 2 933 ப்ளஸ் j 4 467 ஓம் எனப் பெறுவீர்கள் எனவே இதைத் தீர்ப்பதன் மூலம் நீங்கள் Zth இன் மதிப்பைப் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் Vth இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே Vth ஐ எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும் இது எளிய சர்க்யூட் அங்கு நீங்கள் வோல்டேஜ் டிவிஷன் கருத்தை பயன்படுத்தலாம் மற்றும் Vth இன் மதிப்பைக் கண்டறியலாம் எனவே Vth என்பது 8 பிளஸ் மைனஸ் j6 ஐ 8 மைனஸ் ஜே 6 பிளஸ் 4 ஆல் 10 ஆல் வகுக்கிறது எனவே நீங்கள் தீர்க்கும்போது நீங்கள் Vth ஐ 7 454 ஆங்கிள் மைனஸ் 10 3 டிகிரி வோல்ட்டாகப் பெறுவீர்கள் இப்போது உங்களுக்கு Vth மற்றும் Zth கிடைத்தது உங்களின் அடுத்த பணி ZL இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் இது தெவினின் ஈக்குவேலன்டின் டெர்மினலில் இணைக்கப்பட்ட லோடாகும் எனவே ZL மேக்சிமம் பரிமாற்றத்தின் மதிப்பு என்னவாக இருக்கும் ZL என்பது Zth இன் சிக்கலான இணைப்பிற்கு சமமாக இருக்கும் எனவே ZL இன் மதிப்பு என்னவாக இருக்கும் ZL இன் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் 2 933 மைனஸ் j 4 467 ஓம் என்று எடுத்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் எளிதாக கண்டுபிடிக்கலாம் எனவே லோடு இம்பிடன்ஸ் தெவினின் ஈகுவேலன்டை உருவாக்குவதன் மூலம் நீங்கள் எளிதாகக் கண்டுபிடிக்கலாம் எனவே இதன் மூலம் எங்கள் இன்றைய அமர்வை நிறைவு செய்யலாம் இந்த அமர்வில் எங்கள் ஏசி சர்க்யூட் அனாலிசிஸ் தொடர்பாக மேக்சிமம் பவர் ட்ரான்ஸ்பர் தேற்றம் நார்டன் மற்றும் தெவினின் தேற்றம் பற்றி விவாதித்தோம் எனவே அடுத்த சொற்பொழிவில் காந்தத்துடன் இணைந்த சர்க்யூட்கள் பற்றி விவாதிப்போம்